காலை வணக்கம்

இன்று விங்க் லோடிங்க் பற்றிப் பேசுவோம் இதுவரை த்ரஸ்ட் டு வெயிட் விகிதத்தைப் பற்றி ஒரு மறுபார்வை பார்த்தோம் எந்தவித சூத்திரமோ நெறியோ இன்றி இயற்பியல் விதிகளைக் கொண்டு அவற்றைக் கணக்கிட்டோம் அதே போல் இன்று விங்க் லோடிங்கையும் பார்ப்போம் மற்றும் இதேபோன்ற அணுகுமுறையும் நமக்கு விங் லோடிங்கில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பணி நடவடிக்கைகள் அல்லது நமக்குத் தேவையான த்ரஸ்ட் டு வெயிட் விகிததின் ஒட்டுமொத்த விளைவை மற்றும் விங் லோடிங் பற்றியும் அறிந்துகொள்ளலாம் ஒரு நல்ல வடிவமைப்பு உந்தம் லோடிங்க் மற்றும் விங்க் லோடிங்கினை சரியாக அற்புதமாகத் தேவையான இடங்களில் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் நம்மால் உந்தம் லோடிங்கினை விமானத்தின் உந்தத்தை மாற்றினால் மாற்றமுடியும் ஆனால் பறக்கும்போது அந்தளவு விங்க் லோடிங்கினை நம்மால் கட்டுப்படுத்தவியலாது விமானம் தொடர்ந்து எரிபொருளைப் பயன்படுத்திக்கொண்டேயிருக்கும் அதனால் எடை குறைந்துகொண்டேயிருக்கும் எனவே விங்க் லோடிங்க் குறையத்துவங்கிவிடும் அதே போல் விமானத்திலிருந்து சரக்குகளை தூக்கிப்போட்டாலும் விங்க் லோடிங்க் குறைந்துவிடும் ஒரு சாதாரண போக்குவரத்து விமானத்தில் கூட தரையேறும் போது இருக்கும் விங்க் லோடிங்கும் தரையிறங்கும் போது இருக்கும் விங்க் லோடிங்கும் ஒன்றாய் இருப்பதில்லை ஏனெனில் கணிசமான எரிபொருள் எடை குறைந்துகொண்டேயிருக்கும் குரூஸ் செய்யும் போது கூட ஆரம்பத்தில் இருக்கும் விங்க் லோடிங்க் குரூஸின் முடிவில் குறைந்துவிடும் நான் எப்போதும் சொல்லுவேன் விங் லோடிங் எதுவானாலும் ஒரு குறிப்பிட்ட பணி தேவைக்கு க்ரூஸ் நிலையில் ஒரு குறிப்பிட்ட விங் லோடிங்க்கு எடை குறையும் என்பது நமக்கு தெரியும் எனவே அதற்க்கு ஏற்றார் போல் நாம் தரையேறும் நிலைக்கு அனுமானித்து எடையை சரி செய்ய வேண்டும் குரூஸில் இருக்கும்போது தரையேற்றத்தின் போது எரிபொருள் எவ்வளவு நுகரப்பட்டது மற்றும் அதை இறக்கை பரப்பளவில் வகுத்தால் நமக்கு தரையேறும் பொது கிடைக்கும் விங் லோடிங் கிடைக்கும் நான் அதை காண முயற்சிக்கிறேன் சாதாரண மேன்யூவர்களையும் மற்றும் விங்க் லோடிங்கையும் பார்ப்போம் இது எஞ்சினைத் துவக்குவது தரையேற்றம் இது குரூஸ் மற்றும் இது தரையிறக்கம் நமக்கு தெரியும் பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தலில் பார்வையில் இருந்து நீங்கள் ஒரு விமானத்தை வடிவமைக்கும் போதெல்லாம் ஒழுங்குமுறை ஆணையம் வெவ்வேறு நிபந்தனைகளை பரிந்துரைக்கிறது எடுத்துக்காட்டாய் civil FAR னை காண்போம் இப்பொழுது இது EAS எனப்படுகிறது ஆனால் நான் FAR 23 சான்றளிக்கப்பட்ட பழைய விமானத்தின் விவரக்குறிப்பைப் பயன்படுத்துகிறேன் அதில் 12500 பவுண்டுகள் டேக் ஆப் கிராஸ் எடை கொண்ட விமானத்தின் Vstall 61 knots சமமாக அல்லது குறைவாக பரிந்துரைக்கப்படுகிறது சொல்லப்போனால் 30 மீட்டர்செகண்ட் எனலாம் நான் Vstall பற்றி பேசுவதை நீங்கள் காணலாம் நமக்குத் தெரியும் Vstall என்பது ஒரு விமானத்தின் தரையேற்றம் மற்றும் தரையிறங்கும் வேகத்தில் Vstall வேகத்தை விட 10 20 வரை அதிகமாக இருக்கும் இப்பொழுது Vstall மற்றும் விங்க் லோடிங்கினை தொடர்புபடுத்திப்பார்ப்போம் ஒரு விமானத்தினைத் தேர்ந்துகொண்டால் அதன் இறக்கை வால் மற்றும் உடல் இவையனைத்தின் CLmax நம்மிடம் இருக்கும் இவையனைத்தின் CLmax 1 2 எனக் கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பிளாப்ஸ் பயன்படுத்தி இந்த CLmax தனை உயர்த்திக்கொள்ளலாம் இதுபோன்ற லிப்ட் உயர்த்தும் கருவிகள் கொண்டு CLmax தனை 1 2 லிருந்து 5 வரைக் கூட உயர்த்தலாம் இப்படி CLmax ஐ உயர்த்துவதால் என்னவாகும் Vstall குறையும் இது குறைவதால் டேக் ஆப் தொலைவு மற்றும் தேவையான உந்தமும் குறைகிறது ஏனென்றால் நாம் இங்கிருந்து விரைவுட்ட வேண்டும் அதனால் VTO சரி தற்பொழுது ஒரு உயரத்தில் தரையேற ஒரு குறிப்பிட்ட விங்க் லோடிங்க் தேவை அந்த விங்க் லோடிங்க் அறிய இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் V ஆனது Vs ஆகயிருந்தால் நமக்கு ஒரு விங்க் லோடிங்க் கிட்டும் இங்கு V என்பது 1 1 லிருந்து 1 2 Vstall ஆகயிருக்கும் இவையனைத்தும் சட்டக்கூறுகள் கூறுவதால் சிலநேரம் 1 15 அல்லது 1 3 ஆகக்கூடும் எந்த உயரத்திலிருந்து விமானம் தரையேறும் எனத்தெரியவேண்டும் ஏனெனில் நாம் கடல்மட்டத்தில் இருந்தும் தரையேறலாம் உயரத்திலிருந்தும் தரையேறலாம் சரி அப்படியென்றால் V என்பது 1 1 அல்லது 1 2 Vstall எந்த CLmax நீங்கள் பறக்கப்போகிறீர்கள் என்று தெரிந்தால் தேவையான விங்க் லோடிங்கினைக் கண்டுபிடித்துவிடலாம் எ டு உமக்கு Vstall 30 ms மிகாமல் இருக்கக்கூடாது எனில் தோராயமாக VTO என்பது 30 பெருக்கல் 1 2 எனக் கொள்வோம் பிறகு அவ்விடத்தின் காற்றடர்த்தியினை இதனில் சேர்த்து CLmax 1 1 அல்லது 1 2 எனக் கொள்வோம் நீர் வெவ்வேறு விதமான பிளாப்ஸ்களை பயன்படுத்தினால் இது CLmax மதிப்பு மேலும் உயரும் இதன் மூலம் தேவையான தரையேற்றத்திற்கு விங்க் லோடிங்க் எவ்வளவு என கண்டறியலாம் இது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பரிந்துரைக்கப்பட்ட தரையேற்றத்திற்கு தேவைப்படும் இறக்கை ஏற்றுதல் பற்றிய ஒரு தெளிவை தரும் இங்கே பார்த்தால் ஒரு நன்மை உள்ளது நீங்கள் Vs ஐ கையாள விரும்பினால் நீங்கள் VTO ஐ கையாள வேண்டும் பிலாப்ஸ்களில் வெவ்வேறு மாறுபட்ட விலகல்களைக் கொடுப்பதன் மூலம் பிலாப்ஸ்களைப் பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் எப்போதும் CLmax மதிப்புடன் விளையாடுகிறோம் ஏறும் பொழுது இப்பொழுது அதிகபட்ச ஏறு வீதம் எவ்வளவு இருக்கவேண்டும் என அறியவேண்டும் ஜெட் எஞ்சினுக்கு புரொபெல்லருக்கு இங்கு Z என்பது ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் இந்த வெளிப்பாட்டைக் கண்டால் நான் திட்டவட்டமானவன் ஒரு வடிவமைப்பாளர் ஒரு கருத்தியல் வடிவமைப்பில் பார்க்கும்போது அதில் உண்மையில் திருப்தி அடையமாட்டார் நான் என்னதான் உங்களுடன் உரையாடினாலும் நான் அடிப்படை புரிதலுக்காக அதைப் பார்க்க முயற்சிக்கிறேன் இந்த வெளிப்பாட்டை ஒரு கருத்தியல் கட்டத்தில் நாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் நான் அதை விவாதிக்கிறேன் வாருங்கள் காண்போம் இப்பொழுது ஏறு வீதம் பற்றி பேசுவோம் ஏறு வீதம் என்றால் என்ன நீங்கள் கருதுகிறீர்கள் ஒரு சிறிய கோணத்தில் நிலையான வேகத்தில் ஏறுகிறோம் என்று இந்த ஏறு வீதமானது உபரி சக்தியினை எடையினால் வகுத்தால் கிட்டும் நாம் இங்கு எப்படி ஏறு வீதம் விங்க் லோடிங்கினைப் பாதிக்கிறது எனக் காணவிருக்கிறோம் அதில் நமக்கு கிடைக்கும் லிப்ட் ஆனது Wcosγ-னை மட்டும் தான் சமாளிக்கும் அதாவது சீர்படுத்தும் இங்கு cosγ இருக்கும் நாம் ஒரு சிறு ஏறுதல் கோணம் என்று தான் எடுத்துக்கொள்கிறோம் இதுபோன்ற நெறிகள் ஒரு வடிவமைப்பாளனை மிகவும் இன்பமாக்கும் ஆனால் இவை அனைத்தும் மிகவும் எளிமையான புரிதலை அடிப்படையாகக் கொண்டவை இது அவருக்கு என்ன செய்தி கிடைக்கும் ஏறு வீதம் அதிகரித்தால் விங்க் லோடிங்க் அதிகரிக்கும் அதிக விங்க் லோடிங்க் என்றால் குறைந்த இறக்கைப் பரப்பளவு எனவே இழுவைக் குறைகிறது அப்படியென்றால் ஒரு குறிப்பிட்ட உந்தத்திற்கு அதிக வேகம் கிட்டும் இந்த ஏறு வீதமென்பது ஒன்றுமில்லை Vsinγ தான் மிகவும் எளிமையிது அதிக விங்க் லோடிங்க் குறைந்த இழுவை அதிக வேகம் இங்கு உந்தம் லோடிங்க் அதிகரித்தால் ஏறு வீதம் மிகும் பெரிய CLCD இருந்தால் மீண்டும் ஏறு வீதம் மிகும் எனவே இதன் மூலம் விங்க் லோடிங்க் WS மற்றும் உந்தம் லோடிங்க் TW எவ்வாறு ஏறு வீதத்தினை பாதிக்கிறது என அறிவோம் பெருங்கடின கூற்றுகளின்றி ஒரு வடிவமைப்பாளனால் இதனை வைத்து ஒரு கருத்துப்படிவ வடிவமைப்பு உருவாக்கயியலும் இப்பொழுது குரூஸினில் ஏறு வீதத்தினைப் பற்றி பார்ப்போம் ஒரு கருத்தியல் கட்டத்தில் எங்கள் விமான உள்ளமைவு தேர்வுக்கு இதைப் பயன்படுத்த முயற்சிக்கும் முன்பு இதை மறைமுகமாக திரும்பி பார்க்கவேண்டும் குரூஸில் நாம் அதிகம் ரேஞ்ச் பற்றி தான் பார்ப்போம் ரேஞ்ச் என்பது அதிகபட்சமாக ஒரு விமானத்தால் எத்தனை நேரம் குரூஸ் செய்ய இயலும் என்பது இது 20 நிமிடங்களாகவும் இருக்கலாம் 30 ஆகவும் இருக்கலாம் இவையனைத்தும் அந்த பணிகளை பொருத்தது இப்பொழுது ஒரு பணியின் ரேஞ்சினைக் கொண்டுவருவதற்கு விங்க் லோடிங்க் எவ்வளவு இருக்கவேண்டும் என்பதனை பார்ப்போம் இப்பொழுது ஒரு புரொபல்லர் கொண்ட விமானத்திற்கு அதிகபட்ச ரேஞ்சுக்கான நிபந்தனை என்னவென்றால் அதாவது CLCDmax இதனை விங்க் லோடிங்க் ரீதியாக பார்ப்போம் நாம் அதிகபட்ச ரேஞ்ச் என்றாலே அது குரூஸ் தான் குரூஸின் பொழுது லிப்ட் மற்றும் எடை சமமாக இருக்கும் எனவே இப்படி எழுதலாம் அப்படியென்றால் விங்க் லோடிங்க் ஆனது இது எப்படி வந்தது என்றால் நாம் இங்கு குறைந்த சப்சோனிக் வேகத்தினைப் பற்றியே பேசுகிறோம் ஏனென்றால் நாம் இங்கு ஒரு கான்செப்சுவல் வடிவமைப்பினையே காண்கிறோம் இன்னும் நம் விமானம் உருவாக்கப்படவில்லை இங்கு அந்த q∞ என்பது டைனமிக் அழுத்ததினைக் குறிக்கிறது 30000 அடிகள் அதாவது டுரோபோஸ்பியரில் தான் எஞ்சின்கள் மிகவும் ஆற்றலுடன் வேலை செய்யலாம் நாம் அதிகபட்ச ரேஞ்சினைப் பற்றிப் பேசத்துவங்கினாலே நமது CL என்பதனை நாம் உறுதி செய்திடுவோம் அதிகபட்ச ரேஞ்ச் எனக்கு கிட்டவேண்டும் எனில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தான் பறக்கவேண்டும் இங்கு CL நாம் உறுதி செய்துவிட்டோம் ட்ராக் போலார் ஒரு 0 025 எனவும் ஆஸ்பெக்ட் விகிதத்தினை 8 எனவும் ஆஸ்வால்டு குணகத்தினை e 0 7 க்கு கீழுள்ள எண்களை எடுத்துக்கொள்வது சிறப்பு ஆனால் பொதுவாக ஒரு புரொபல்லரால் செயல்படும் விமானத்திற்கு 0 02 என ட்ராக் போலார் என்று வைக்கலாம் அதுவே ஒரு ஜெட் விமானத்திற்கு என்று வைக்கலாம் 0 015 எனவும் ஒரு போர் விமானத்திற்கு ஆஸ்வால்டு குணகம் e 0 6 என்றும் ஒரு போக்குவரத்து விமானத்திற்கு 0 2 என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது இவையே நமக்கு எவ்வித ரேஞ்சைப் பற்றிக்கூறுகிறது என அறியப்போதுமானவை இந்த அதிகபட்ச ரேஞ்சு கிட்டவேண்டுமானால் நாம் பறக்கவேண்டிய CL மற்றும் வேகத்தினைப் பார்த்தால் அந்த வேகம் மிகவும் குறைவாகவிருக்கும் எனவே நமக்கு வேறு வழியில்லை நாம் பறக்க எண்ணும் வேகத்தினை எடுத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு விங்க் லோடிங்க் கணக்கிடவேண்டும் ஆனால் இங்கு CL என்பதனை நாம் CD0K என எடுத்திருக்கிறோம் எனவே மிகவும் கவனத்துடன் அணுகல் வேண்டும் இப்பொழுது உம்மால் இந்த CL ல் பறக்கயியலவில்லை எனில் LDmaxபறக்க முடியாது அப்படியென்றால் இந்நெறியிலிருந்து தான் நாம் விங்க் லோடிங்க்தனை எடுத்தல் வேண்டும் இப்பொழுது நமக்கு எந்த உயரத்தில் எந்த வேகத்தில் பயணிக்கவேண்டும் என்பதனை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு எந்த CL ல் பறக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் நம்மால் வரலாற்று தரவுகளை வைத்து CL வைத்தெல்லாம் விங்க் லோடிங்கை WS கண்டறிய இயலாது ஒரே ரக விமானத்திற்கே CL 0 2 அல்லது 0 3 காணப்படும் எனவே தான் அதற்குஏற்றார் போல் தேற்வு செய்ய வேண்டும் இப்படித்தான் அதிகபட்ச ரேஞ்சுக்கு அனைத்தையும் நாம் கணக்கிடுவோம் பொதுவாக ஒரு போக்குவரத்து விமானத்திற்கு பெரிதாக நாம் ரேஞ்சுக்குத் தான் முக்கியத்துவம் அளிப்போம் ஏனெனில் லாயிட்டர் என்பது வெறும் ஒரு இருபது முப்பது நிமிடங்களுக்குத் தான் எனினும் கூட லாயிட்டர் பற்றியும் அதற்கேற்ற விங்க் லோடிங்கையும் பார்த்தல் வேண்டும் ஒரு ஜெட்டுக்கு இப்பொழுது இந்த CL தெரிந்தால் போதும் லிப்டையும் எடையினையும் ஈகுவேட் செய்து கண்டறிந்துவிடலாம் விங்க் லோடிங்க் தனை முதலில் பொதுவாக லாயிட்டர் வேகத்தினை 150 200 knots எனக்கொண்டால் போதும் தோராயமாக சொன்னால் ஒரு knots என்பது 0 5 மீட்டர்வினாடி பிஸ்டன் புரொபல்லர் விமானங்களுக்கு 80 120 knots என கொள்ளவும் இவைதான் லாயிட்டர் வேகத்திற்கான முறைகள் இப்பொழுது கொஞ்சம் திரும்பும் வீதத்தினைக் காண்போம் ஒரு விமானம் ஒரு மாதிரி திரும்பினால் உடனே அதே வேகத்தையும் உயரத்தையும் பாதுகாக்கும் இன்னொன்று மாதிரி திரும்பினால் உயரமும் வேகமும் குறையத்துவங்கிவிடும் மொத்தம் இருவகையான திருப்பங்கள் உள்ளன ஒரு இன்ஸ்டன்டானியஸ் திருப்பு வீதம் இதனில் திரும்பிய பிறகு வேகமும் உயரமும் முன்பு இருந்தவை போலவே இருக்கவேண்டும் என்ற அவசியமில்லை அதே போல் மற்றொன்றும் உள்ளது சஸ்டெயிண்டு திருப்பு வீதம் இங்கு திரும்பவும் செய்யவேண்டும் அதே சமயம் வேகம் உயரம் இவையிரண்டையும் முன்பு போலவே பாதுகாத்தல் அவசியம் எனவே இங்கு சற்று உந்தத்தினை மாற்றினாலொழிய இது போல் திரும்பிய பிறகு பாதுகாக்கவும் பாதுகாக்காமலும் இருக்கமுடியாது உடனடியாக திரும்ப வேண்டும் என்றால் இன்ஸ்டன்டானியஸ் திருப்பம் சிறந்தது ஏனெனில் இது அதிகமாக திருப்பு வீதத்தினை அளிக்கக்கூடியது ஆனால் சஸ்டெயிண்டு திருப்பு வீதம் அப்படியல்ல மெதுவாவகத் தான் திருப்ப இயலும் ஏனென்றால் இங்கு சக்தியின் ஒரு பகுதி வேகத்தினையும் உயரத்தினையும் சீராகவைத்திருக்கப்பயன்படுகிறது முதலில் இப்பொழுது இன்ஸ்டன்டானியஸ் திருப்பு வீதத்தினைப் பற்றி பார்ப்போம் இங்கு n என்பது n LW பொதுவாக ஒரு சில காரணத்திற்காக தொடர்ச்சியான திருப்புமுனை விகிதங்கள் காரணத்திற்காக உடனடி திருப்புமுனை விகிதத்தை விட குறைவாக இருக்கும் என்று நாம் முன்பு பார்த்தோம் இன்ஸ்டன்டானியஸ் திருப்பு வீதத்தில் 6 8g விரைவுட்டம் வரை வரும் சரி இப்பொழுது இதற்குத் தேவையான விங்க் ளொடிங்கினை எவ்வாறு கண்டறியலாம் எளிதான முறை என்றால் இந்த நெறியில் லிப்டுக்கு பதிலாக nW னை போடுவது இதன் மூலம் எந்த வேகத்தில் எந்த உயரத்தில் திரும்பினால் எத்தனை விங்க் லோடிங்க் தேவை என்பதனை அறியலாம் இதனில் அந்த n என்ற மதிப்பினை போட்டால் நமக்கு தெரிந்துவிடும் எந்த வேகத்தில் எத்தனை திருப்பு வீதமென்று அந்த n சொல்லிவிடும் இந்நெறி ஒரு குறிப்பிட்ட டைனமிக் அழுத்தத்தில் ஒரு இன்ஸ்டன்டானியஸ் திருப்பத்தை சமாளிக்கத் தேவையான விங்க் லோடிங்கினை இது கொடுக்கும் ஆனால் கவனியுங்கள் இந்த CLmax என்பது டேக் ஆப் அல்லது லேண்டிங்க் அளவுக்கு அதிகமாகயிருக்காது ஒற்றை லீடிங் எட்ஜ் பிளாப்ஸ் கொண்ட போர் விமானத்திற்கே இது 0 6 - 0 8 தான் இருக்கும் போரின் போது இது முக்கியமானது இயல்பான பறக்கும் நேரத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் ஒருபோதும் பயன்படுத்த விரும்ப மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் நிறைய அபராதம் கொடுப்பீர்கள் ஒரு மிகவும் நவீன சிக்கலான போர் விமானத்திற்கு இது 1 1 5 வரை இருக்கும் ஆனால் ஒன்றனை நினைவில் கொள்க போரின் போது ஒரு போர் விமானத்தின் வேகமானது 300 மீட்டர்வினாடி இருக்கும் அதிகமான இழுவையும் உபரி உந்தமும் தேவைப்படும் அத்தகு நேரத்தில் எவ்வித் விங்க் லோடிங்க் தேவை என்பதை நீ அறிதல் வேண்டும் எனவே வெவ்வேறு பணி தேவைக்கு எந்த வகையான விங் லோடிங் தேவை என்பதை இப்போது காண்கிறோம் உடனடி திருப்புமுனை விகிதம் பற்றி நாம் பேசியுள்ளோம் நிலையான திருப்புமுனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த வகுப்பில் இவையிரண்டு திருப்பங்களையும் பற்றி மீண்டும் பார்ப்போம் இப்போது நாம் அவற்றை ஒன்றாகப் பார்த்து நிலையான திருப்புமுனை ஏன் முக்கியமானது ஏன் உடனடி திருப்புமுனை முக்கியமானது மிக்க நன்றி